அடுத்து நாம் ARM ல் உள்ள விதிவிலக்குகள் பற்றி பேசுவோம் விதிவிலக்குகளை பொறுத்தவரை சாதாரணமாக நிரல்கள் செயல்படும் சூழ்நிலைகளில் அதாவது கணக்கீடுகள் போன்ற செயல்களின் போது இவை நிகழாது ஆனால் சில அசாதாரணமான சூழல்களில் இவை ஏற்படும் 8085 ஐ பார்த்தபோது இடைமறிகள் பற்றி பேசினோம் இடைமறிகளும் இங்கு நாம் கூறும் விதிவிலக்குகளும் அடிப்படையில் ஒன்றுதான் இவையெல்லாம் விதிவிலக்கு சூழ்நிலைகள் இவை பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஏற்படலாம் ஒரு ஆணை செயல்பாட்டின் மூலம் அதன் முடிவைப் பொறுத்து விதிவிலக்கு ஏற்படலாம் உதாரணம் மென்பொருள் இடைமறிகள் ஆகவே SWI ஆணை உள்ளது இன்டெல் பிராசஸர்கள்8085 ல் RST ஆணை மற்றும் 8086 ல் INT போன்ற ஆணைகள் உள்ளன இந்த ஆணைகள் மென்பொருள் இடைமறிகள் ஆகும் அவை நிகழும் போது சில சிறப்பு OS சேவைகள் துவக்கப்படும் எனவே செயலகம் பயனாளர் முறைமையில் இருந்து சிறப்புரிமை முறைமை செயல்பாட்டுக்கு மாறி OS சேவை செயல்கள் நடைபெறும் இந்த மென்பொருள் இடை மறி விதிவிலக்குகளுக்கான ஒரு காரணம் மேலும் ஒரு காரணம் வரையறுக்கப்படாத ஆணைகள் அதாவது செயலகம் ஆணையைக் கொணர்ந்து செயல்படுத்தும்போது இயக்க குறிமுறை பகுதியில் உள்ளது செயலகத்திலோ அல்லது துணைச் செயலகத்திலோ உள்ள இயக்க குறிமுறைகளுடன் பொருந்தாமல் போவது இதில் துணைச் செயலகம் என்பது ஒரு கூடுதல் செயலகம் ஆகும் மிதவைப் புள்ளி செயல்கள் போன்றவற்றை செய்ய இது பயன்படும் அதைப் பற்றி பின்னர் பார்ப்போம் ஆக செயலகத்திலோ அல்லது துணை செயலகத்திலோ இருக்கும் இயக்க குறிமுறைகளுடன் பொருந்தாதவை ஆணைகளில் வரும்போது விதிவிலக்குகள் ஏற்படும் அடுத்ததாக நினைவக நிறுத்தம் உண்டாகும் போதும் விதிவிலக்கு நிகழும் ஒரு நினைவக இடத்தில் இருப்பதை எடுக்க முனையும்போது அந்த நினைவக இடமே இல்லையென்றால் அதற்கு நினைவக நிறுத்தம் என்று பெயர் நம்மிடம் 32 பிட் முகவரி பாட்டை இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு நினைவகம் இருக்காது அதன் விளைவாக அளவுகள் மீறப்படும்போது இந்த தவறுகள் நிகழும் ஆணைகளின் பக்கவிளைவாக தரவுகளை கொணர்வதில் தோல்வி நிகழலாம் ஒரு நினைவக ஆப்பரேன்ட் ஐ நினைவக வினை ஏற்பி கொணர முயலும்போது அந்த நினைவக இடம் செயலகத்தின் முகவரி எல்லைக்குள் இல்லையென்றால் அல்லது அந்த முகவரியே இல்லை என்றால் அல்லது அந்த நினைவக சில்லு இல்லையென்றால் இது நிகழும் பிற இடைமறிக்கான காரணங்கள் நிலை மீட்டல் பொத்தானை அழுத்துவது அல்லது FIQ முள் அல்லது IRQ முள் இவற்றை இயக்குவதும் விதிவிலக்கு சூழல்களை ஏற்படுத்தும் இது போன்ற எல்லா விதிவிலக்குகளுக்கும் செயலகம் ஆனது பயனாளர் முறைமையிலிருந்து சிறப்புரிமை முறைமைக்கு மாறும் அப்போது அது அமைப்பு நிலைக்கோ அல்லது FIQ அல்லது IRQ நிலைக்கோ செல்லும் நாம் ஏற்கனவே பார்த்த பிற ஆறு விதமான சிறப்புரிமை முறைமைகள் உள்ளன அவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு செயலகம் செல்லும் ஆணை சுட்டியின் மதிப்புடன் நான்கு கூட்டப்பட்டு PC4 இணைப்பு பதிவகத்தில் சேமிக்கப்படும் PC4 என்பது அடுத்த ஆணையின் இடமாகும் ஏனெனில் ஒவ்வொரு ஆணையும் நான்கு பைட்டுகள் நீளம் எனவே PC4 என்பது அடுத்த ஆணையை குறிக்க இணைப்பு பதிவகத்தில் சேமிக்கப்படும் CPSR ரெஜிஸ்டரின் மதிப்பு அந்த சிறப்பு உரிமைக்கான SPSR ரிஜிஸ்டரில் நகல் செய்யப்படும் ஒவ்வொரு முறைமைக்கும் ஒன்று என பல SPSR ரெஜிஸ்டர்கள் உள்ளன எனவே CPSR மதிப்பு SPSR ல் நகல் செய்யப்படுகிறது IRQ இடைமறிகள் முடக்கப்படும் FIQ விதிவிலக்குகள் என்றால் FIQ இடைமறியும் முடக்கப்படும் அவற்றை மீண்டும் உபயோகிக்க அதனதன் இடைமறி சேவை செயல்முறைகளில் அவற்றை இயலுமைப்படுத்த வேண்டும் மேலும் ஆணை சுட்டியில் ஒரு விதிவிலக்கு நெறிய முகவரி ஏற்றப்படும் ARM ஐ பொறுத்தவரை எல்லாமே நெறிய இடைமறிகள் தான் இந்த ISR முகவரிகள் எல்லாம் வன்பொருளால் வரையறுக்கப்பட்ட நிலையான முகவரிகள்தான் எனவே ஆணை சுட்டியில் அந்த முகவரி ஏற்றப்பட்டு விதிவிலக்கு செயல்முறை பணி துவக்கப்படும் விதிவிலக்குகள் வரும்போது இந்த வரிசைப்படியே ARM செயலகம் ஆனது செயல்படும் அடுத்ததாக நாம் நெறிய அட்டவணையை பார்ப்போம் எல்லா விதிவிலக்குகளும் நெறிய இடைமறிகளே நிலை மீட்டல் விதிவிலக்குக்கு கண்காணிப்பு முறைமைக்கு செல்லும் ஆணை சுட்டியின் மதிப்பு எல்லாமே '0' மாறும் அதாவது முதல் நினைவக இடத்தின் மதிப்பு OS ன் தேவையான பகுதிகளை துணை நினைவகத்தில் இருந்து முதன்மை நினைவகத்திற்கு ஏற்றுவதற்கான OS குறி முறைகள் ஆணை சுட்டி காட்டக்கூடிய இந்த இடத்திலிருந்து தொடங்கும் இதுவே நிலை மீட்டல் அடுத்ததாக வரையறுக்கப்படாத ஆணை முறைமை இது வரும் போது முகவரி 004 க்கு கிளைக்கப்படும் ஆக இரண்டு முறைமைகளுக்கும் இடையே நான்கு பைட்டுகள் இருப்பதைப் பார்க்கலாம் அங்கு ஒரே ஒரு ஆணையைத்தான் சேமிக்க முடியும் மாறாக 8051 அல்லது 8085 ல் 4 முதல் 8 பைட்டுகள் இடைவெளி இருக்கும் அங்கேயே சிறிய இடைமறி சேவை செயல்முறைகளை தேக்கி வைக்கலாம் பொதுவாக நடைமுறையில் இது பலன் தராது ஏனெனில் பெரும்பாலான ISR கள் 8 பைட்டுகளுக்கும் அதிகமாகவே இருக்கும் அவற்றை இந்த இடைப்பட்ட இடங்களிலேயே வைப்பது என்பது பொருளற்ற ஒன்று இந்த வழக்கம் ARM ல் கைவிடப்பட்டு ஒரு தாவல் ஆணை மட்டும் இந்த நாலு பைட்டுகளில் வைக்கப்பட்டு தாவல் மூலம் ISR இருக்கும் இடத்துக்கு செல்கிறோம் அடுத்ததாக வருவது மென்பொருள் இடைமறி இது கண்காணிப்பு முறைமையில் நெறியமுகவரி '8' க்கு செல்கிறது ARM ல் 224 SWI கள் வரலாம் என்பது நமக்கு நினைவிருக்கும் அவற்றுக்கான கட்டுப்பாடு இந்த முகவரி '8' க்கு மட்டுமே வரும் அங்கிருந்து SWI சேவைக்கு சென்று 'n' மதிப்பை ஆராய்ந்து எந்த இடை மறி உண்மையில் வந்துள்ளது என்பதையும் பதிவேடுகள் மூலம் அதற்கான மொத்த ஆணைகளையும் கொண்டுவந்து எந்த மாதிரியான சேவை தேவைப்படுகிறது என்பதை அறியலாம் அடுத்து முன் கொணர்தல் நிறுத்தம் ஆணைகளை கொண்டு வரும்போது இந்த விதிவிலக்கு வந்தால் நிறுத்த முறைமைக்கு சென்று விடும் இதற்கான நெறிய முகவரி 'C' தரவு வராமல் போகும்போது தரவு நிறுத்தம் ஏற்படுகிறது அதன் முகவரி '10' IRQ க்கு முகவரி '18' FIQ க்கு முகவரி '1C' இதுதான் பங்கீடு இது செயலகத்துக்கும் ஒருவகையில் உதவியாக உள்ளது இங்கு பார்க்கும்போது நெறிய முகவரி '10' க்கு பின் '14' வரவில்லை ஏனென்றால் அது பழைய பதிப்பு ARM செயலகங்கள் உடன் பின்னோக்கிய இசைவுக்காக பயன்படுகிறது அடுத்த சுவாரஸ்யம் என்னவென்றால் FIQ இடைமறிக்கான முகவரி '1C' க்கு அடுத்து இந்த நெறிய அட்டவணையில் எந்த பதிவும் இல்லை எனவே FIQ க்கான இடைமறி சேவை செயல்முறையை அங்கிருந்தே தொடங்கி தேக்கி வைக்கலாம் பயன்படுத்தலாம் இது வேறு எந்த ISR ன் மேலேயும் எழுதி விடாது மாறாக மென்பொருள் இடைமறி அல்லது வரையறுக்கப்படாத ஆணை போன்றவற்றுக்கான ISR ஐ அதனதன் பக்கத்திலேயே எழுதினால் அது மற்ற ISR க்கான இடத்தில் மேல் எழுதி அவற்றை சரியாக இயங்கவிடாமல் செய்துவிடும் ஆனால் FIQ இறுதியாக உள்ளதால் அதற்கு மட்டும் ISR ஐ அங்கேயே எழுதிவிடலாம் இதன் மூலம் நேரம் மிச்சமாகிறது பிற விதிவிலக்குகளுக்கு நாம் தாவல் பயன்படுத்த வேண்டியுள்ளது ஆக ஒவ்வொரு ISR குறி முறைக்கும் ஒரு தாவல் ஆணை செயல்படுத்தப்படுவதால் மேலதிக நேரச் செலவு ஆகிறது FIQ ல் அவ்வாறு இல்லை அதற்கான ISR குறிமுறை அதன் விதிவிலக்கு நெறிய முகவரியான 001C யிலேயே அமைக்கப்பட்டு வேகம் அதிகரிக்கப்படுகிறது ARM ல் FIQ வேகத்துக்கு இரு காரணங்கள் ஒன்று அதற்கென தனியாக ஒரு ரெஜிஸ்டர் தொகுப்பு உள்ளது இரண்டாவது இது அட்டவணையில் பெருமதிப்பு முகவரி கொண்டதாக உள்ளதால் தாவல் ஆணை தேவைப்படுவதில்லை அதற்கான நேரச் செலவும் இல்லை எனவே பிற இடைமறிக்களை விட FIQ வேகமாக செயல்படுகிறது எனவே ARM ல் மிக நெருக்கடியான இடைமறிகள் வரும்போது அவற்றை FIQ வில் வைத்து வேகமாக அதற்கான குறிமுறைகளை முதலில் இயக்கலாம் அடுத்து நாம் கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் பெரிய எண்ணை கண்டறியும் ஒரு நிரலை பார்ப்போம் படத்தைப் பாருங்கள் R1 ரெஜிஸ்டர் ஐ துடைத்து வைப்போம் ஏனெனில் அங்குதான் அந்த பெரிய எண் வைக்கப்படும் முதலில் R1 உடன் R1 ரெஜிஸ்டரையே XOR செய்ய வேண்டும் அதன் மதிப்பு '0' ஆகிவிடும் R0 ரெஜிஸ்டர் கொடுக்கப்பட்ட எண் வரிசையின் தொடக்க இடத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது ஆகநினைவகத்தில் அந்த எண்வரிசை உள்ள இடத்தின் முகவரி R0 ல் உள்ளதாக கருதுவோம் R2 ல் அந்த வரிசையில் உள்ள மொத்த எண்களின் எண்ணிக்கை உள்ளது முதலில் R2 ஐ '0' உடன் ஒப்பிடுவோம் அது '0' வானால் ஒன்றும் செய்யவேண்டியதில்லை எண்களே இல்லை எனப் பொருள் அது BEQ Over ஆணைப்படி 'over' என்ற நிலைக்கு கிளை பிரிந்து சென்றுவிடும் R2 மதிப்பு '0' இல்லையென்றால் LDR R3R0 ஆணைக்கு வரும் எண் வரிசையின் முதல் எண் R3 ரிஜிஸ்டரில் ஏற்றப்பட்டு பின் R1 உடன் ஒப்பிடப்படும் தற்போதைய பெரிய மதிப்பு எண் R1 ல் உள்ளது நேர் எண்களையே நாம் கருத்தில் கொண்டுள்ளோம் எதிர் எண்களை அல்ல இல்லாவிடில் இந்த நெறிமுறை வேலை செய்யாமல் போகலாம் எனவே R3 உடன் R1 ஒப்பிட்டு சேறல் மதிப்பு வந்தால் R1 மதிப்பு R3 விட பெரியது அப்போது நிரலில் Loop Test என்னும் இடத்திற்கு வருவோம் மாறாக R3 மதிப்பு பெரியது என்றால் R3 ஐ R1 க்கு நகர்த்துவோம் பிறகு வரிசையில் அடுத்த எண் ஒவ்வொரு எண்ணும் 32 பிட் நீளம் எனவே R0 மதிப்பு '4' உயர்த்தப்பட்டு அடுத்த எண் காணப்படுகிறது அதேசமயம் R2 மதிப்பு '1' குறைக்கப்பட்டு R2 வில் தேக்கப்படுகிறது R2 வின் இந்த இரு மதிப்புகளும் குறைக்கப்படும் முன் மற்றும் '1' குறைக்கப்பட்ட பின் சமமாக இருந்தால் 'Zero' கொடி நிறுவப்படும் சமம் இல்லை என்றால் BNE Loop ஆணைப்படி கண்ணி யில் வந்து அடுத்த எண்ணை ஒப்பிட்டு தன் செயலை தொடரும் இந்த நிரலை பல வழிகளில் எழுதலாம் நமது நோக்கம் ARM ன் பண்புக் கூறுகளையும் அதன் ஆணை வகைகளையும் பற்றிய ஒரு சிறந்த பார்வையை மேற்கொள்வதுதான் எனவே இந்த நிரல் ஒரு செயலைச் செய்ய ARM ன் ஆணைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை விளக்குகிறது அடுத்ததாக நாம் மற்றொரு நிரலை பார்ப்போம் இதில் வெற்று எண் '0' வால் நிறைவுபெறும் உருச் சரங்களை ஒப்பிடுவோம் முதல் சரத்தின் உருக்கள் A B C மற்றும் '0' அவை அடுத்தடுத்த இடங்களில் சேமிக்கப் பட்டுள்ளன அடுத்த சரம் X Y Z W மற்றும் '0' இவற்றை ஒப்பிடுவோம் R0 ரெஜிஸ்டர் நினைவகத்தில் முதல் சரத்தை காட்டுவதாகக் கொள்வோம் R1 இரண்டாவது சரத்தை காட்டுவதாகக் கொள்வோம் படத்திலுள்ள நிரலை பாருங்கள் LDRB R3R0 இது முதல் சரத்தின் அடுத்த உருவை R3 க்கு கொண்டு செல்கிறது LDRB R4R1 ஆனது இரண்டாவது சரத்தின் அடுத்த உருவை R4 க்கு கொண்டுசெல்கிறது அடுத்து R3 ம் R4 ம் ஒப்பிடப்படுகின்றன அவை வெவ்வேறானவை என்றால் ஆணை BNE Notsame மூலம் R2 வில் ' 1' என்ற எண் ஏற்றப்படுகிறது அதன் பொருள் அவை ஒன்றல்ல என்பதாகும் ஒருவேளை அவை இரண்டும் ஒரே உருவாக இருந்தால் அடுத்த உருவை ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் இதற்கு R0 R1 இரண்டும் '1' உயர்த்தப்பட்டு முறையே அடுத்த உருக்களை காட்டும் BAL Loop ஆணை மூலம் இந்த உருக்கள் R3 க்கும் R4 க்கும் கொண்டு வரப்பட்டு ஒப்பிடப்படும் வெவ்வேறான உருக்களாக இருந்து BNE Notsame மூலம் R2 வானது ' 1' மதிப்பு பெறும்போது நிரலின் செயல்பாடு BAL Over நிறைவு பெற்றுவிடும் சரத்தில் முதல் வேறுபாடு வந்த உடனே மீதி உள்ள உருக்களை நாம் ஒப்பிடப் போவதில்லை ஆக R2 மதிப்பு ' 1' என வந்தவுடன் நிரல் முடிவு பெறுகிறது மாறாக ஒரே உருவானால் BAL Same மூலம் R2 வானது '0' மதிப்பை பெறுகிறது இரண்டும் ஒரே சரமானால் R2 மதிப்பு '0' வெவ்வேறானால் R2 மதிப்பு ' 1' இது இரு சரங்களை ஒப்பிட்டு இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறா என கண்டறிகிறது இதை மேலும் நீட்டித்து எழுதி ஒரு சரம் மற்றதை விட பெரியதா என்பது போன்ற பல சோதனைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும் அடுத்ததாக நாம் மேம்படுத்தப்பட்ட ARM செயலகங்களைப் பார்ப்போம் இவை ARM Cortex குடும்ப செயலகங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன இது மூன்று வகைகளாக உள்ளது அவற்றில் ஒன்று Cortex A குடும்பம் இவை பயன்பாட்டு செயலகங்கள் ஆகும் அதாவது சேவையகங்கள் போன்றவற்றின் புதிய OS அமைப்புகளுக்கும் சேவையகங்களின் பெருமளவு கணித பணிகளுக்கும் ஏற்ப உருவாக்கப்பட்டுள்ளன இவற்றையே நாம் Cortex A தொடர் செயலகங்கள் என்கிறோம் மற்றொன்று உட்பொதிந்த அமைப்பு செயலகங்கள் நிகழ் நேர பயன்பாடுகள் சமிக்ஞை செயலாக்கங்கள் மற்றும் கட்டுப்பாடு பயன்பாடுகள் போன்றவற்றுக்காக Cortex R தொடர் செயலகங்கள் உள்ளன மூன்றாவதாக நுண் கட்டுப்படுத்தி சார்ந்த பயன்களுக்கும் பணிகளுக்கும் ஏற்ப Cortex M தொடர் செயலகங்கள் உள்ளன நுண் கட்டுப்படுத்தி மற்றும் சில்லிலேயே அமைந்த அமைப்பு போன்ற பயன்பாடுகளுக்கு ஏற்ற இந்த Cortex M வகை செயலகங்கள் பற்றி நாம் விவாதிப்போம் Cortex M செயலகங்களில் பார்க்கும்போது ரெஜிஸ்டர் தொகுப்பு நாம் ஏற்கனவே அறிந்தது போல் R0 முதல் R15 வரை உள்ளது PSR CPSR SPSR போன்ற ரிஜிஸ்டர்களும் உள்ளன முழுமையாக பொறிமொழியில் நிரல் எழுதுவது கடினமானதா கையால் சிறந்த 'C' மொழி தொகுப்பிகள் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே 'C' மொழியில் நமது குறிப்பீடுகளை எழுதி தொகுப்பி மூலம் Cortex M க்கான குறி மொழியை உருவாக்கலாம் விதிவிலக்கு செயல்பாடுகள் அடுக்கை அடிப்படையாகக் கொண்டுள்ளது விதிவிலக்கு வரும்போது ரெஜிஸ்டர் மதிப்புகள் எல்லாம் அடுக்கில் தானாகவே சேமிக்கப்படுகின்றன செயலகம் இரண்டு முறைமைகளில் செயல்படுகிறது ஒன்று பயனாளர் அல்லது புரி முறைமை மற்றொன்று கையாளர் முறைமை கையாளர் முறைமையில் OS பணிகள் மற்றும் விதிவிலக்குகள் கவனிக்கப்படும் எனவே இங்கு ஆறு முறைமைகளுக்குப் பதில் இந்த இரண்டு முறைமைகளே உள்ளன விதிவிலக்குக்கான முகவரிகள் நெறிய அட்டவணையில் வைக்கப்பட்டிருக்கும் இவ்வாறு சிறப்புரிமையற்ற அல்லது பயனாளர் முறைமை என்றும் சிறப்புரிமை உடைய அல்லது OS முறைமை என்றும் உள்ளன சிறப்புரிமையற்ற முறைமையில் பயன்பாட்டு குறிமுறை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சிறப்புரிமை முறைமையில் சிஸ்டம் அழைப்புகள் இருக்கும் எனவே பயன்பாட்டு குறிமுறை செயலில் இருக்கும்போது சிஸ்டம் அழைப்பு வந்தாலோ அல்லது வரையறுக்கப்படாத ஆணை வந்தாலோ அது சிறப்புரிமை முறைமைக்கு சென்றுவிடும் இடைமறிகள் நிறுத்தங்கள் நிலை மீட்டல்கள் எல்லாமே சிறப்புரிமை முறைமையில் கையாளப்படுகின்றன இதுவே கண்காணிப்பு கையாளர் முறைமை அல்லது பயனர்புரி முறைமை எனப்படுகிறது இடைமறிகளை கையாள்வதற்கு சிறப்பு மறைக்கப்பட முடியாத இடைமறி என ஒன்று உள்ளது அது INTNMI ஆகும் இதைத்தவிர 1 முதல் 240 வரை முன்னுரிமை அடிப்படையிலான 240 இடைமறிகளும் உள்ளன 8086 அல்லது 8051 போல் குறைவான எண்ணிக்கையிலான இடைமறிகள் அல்லாமல் இங்கு அதிக எண்ணிக்கையிலான இடைமறிகள் உள்ளன இது உட்பொதிந்த அமைப்பு பயன்பாட்டில் மிகவும் உபயோகமானது பலவகையான சாதனங்களுடன் இந்த அமைப்பு இணைந்து செயல்படும் போது இந்த இடைமறிகள் மிகவும் தேவைப்படுகின்றன ஆக 240 முன்னுரிமை அடிப்படையிலான இடைமறிகள் உள்ளன இவை மறைக்கப்படக் கூடியவை எத்தனை இடைமறிகள் தேவை என்பதையும் அமைப்பை நிறுவும் போது நமது விருப்பத்தின் பேரில் தேர்வு செய்துகொள்ளலாம் மூல ARM குறிமுறை 240 மறைக்கப்படக் கூடிய இடைமறிகளை தந்தாலும் நமக்கு 20 இடைமறிகளே போதும் என்றால் அதைக் குறிப்பிட்டு அந்த அளவுக்கு மட்டுமேயும் பயன்படுத்தலாம் உள்ளமை நெறிய இடைமறி கட்டுப்படுத்தி அமைப்பானது இப்போது Cortex M செயலகத்தின் ஒரு பகுதியாக உள்ளது தேவைப்படும் இடைமறிகளின் எண்ணிக்கை குறையும்போது NVIC ன் வடிவமைப்பும் எளிமையாகவே அமையும் NVIC க்கு செல்லும் இடைமறி உள்ளீடுகள் எல்லாமே இயங்கும் உயர் உள்ளீடுகள் ஆகும் இவ்வாறு இடைமறி கட்டுப்படுத்தி M3 செயலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது விதிவிலக்குகளை பொருத்தவரை முதலில் நிலை மீட்டல் உள்ளது இது மின் இணைப்பின் போது அல்லது அமைப்பு நிலை மீட்டலின் போது நிகழும் அடுத்து NMI மறைக்கப்பட முடியாத இடைமறி நிலை மீட்டல் விதிவிலக்கை தவிர வேறு எவற்றாலும் NMI ஐ முற்படவோ அல்லது நிறுத்தவோ முடியாது இந்த INTNMI தடத்தின் வழியே NMI இடைமறிகளை இணைக்கலாம் அடுத்ததாக பிழைகள் இவை கடினப் பிழை நினைவக மேலாண்மை பிழை பாட்டைப் பிழை பயன்பாட்டு பிழை எனப்படும் இவையே செயலகம் அறிந்து கொள்ளக்கூடிய பல வகையான பிழைகள் ஆகும் கொடா நிலைப் பிழை அல்லது இயங்க முடியா பிழை போன்ற கையாள முடியாமல் போகும் பிழைகளே கடினப் பிழைகள் ஆகும் நினைவக அணுகலின் போது ஏற்படக்கூடிய மீறல்கள் நினைவக மேலாண்மை பிழைகள் ஆகும் பாட்டை பிழை என்பது முன்பே கொணரும்போதோ அல்லது நினைவக அணுகலின் போதோ நிகழும் பயன்பாட்டு பிழை என்பது வரையறுக்கப்படாத ஆணையின் போது நிகழும் உதாரணமாக '0' வால் வகுக்கும்போது விதிவிலக்கு சூழல் ஏற்படும் வகுக்கும் எண் பூஜ்யம் ஆகும்போது விடை வரையறுக்கப்படாது அடுத்து கண்காணிப்பு அழைப்பு Supervisory Call SV இவை OS அழைப்புகள் SWI ஆணையானது இந்த SV அழைப்புகள் உடன் தொடர்புறுத்த பட்டிருக்கும் அடுத்து பிழை நீக்கு கண்காணி இதன் மூலம் சில்லின் செயல்களை கண்காணிக்கலாம் பிழை நீக்கி மூலம் மதிப்புகளை சோதிக்கலாம் அடுத்து PendSV எனப்படும் நிலுவையிலுள்ள கண்காணிப்பு அழைப்புகளுக்கானது SysTick இடைமறி என்பது அமைப்புக்கான உள்ளமை நேர அளவி நிரலில் நாம் மென்பொருள் மூலம் நேர அளவியை பயன்படுத்த இது உதவுகிறது எனவே வேறு எதுவும் செய்யாமல் SysTick இடைமறி மூலம் M3 செயலகத்தில் நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இது தவிர 240 இடை மறிகள் பயன்பாட்டுக்கு உள்ளன ARM Cortex M3 ன் அடுத்த மிக சுவாரஸ்யமான சிறப்பு நிபந்தனை செயல்பாடு IF THEN ELSE வகை ஆணைகள் இந்த 16 பிட் ஆணைகளில் மூன்று கூடுதல் Then அல்லது Else நிபந்தனைகளை குறிப்பிடலாம் படத்தில் பாருங்கள் ITTET EQ என்பது ஆணை இதை IF THEN THEN ELSE THEN EQ என வாசிப்போம் முதல் 'T' ஆனது முதல் ஆணை Inst 1 ஐ குறிக்கிறது இந்த நிபந்தனை உண்மையாகும் போது Inst 1 செயல்படுகிறது இரண்டாவது 'T' Inst 2 க்கானது இந்த சமயத்தில் நிபந்தனை EQ உண்மையானால் Inst 2 நிறைவேறும் Inst 3 ஆனது நிபந்தனை பொய்யானால் செயல்படும் Inst 4 ஆனது மீண்டும் நிபந்தனை மெய்யானால் செயல்படுத்தப்படும் இவ்வாறு நான்கு நிலைகளில் IF THEN ELSE ஆணையை பயன்படுத்துகிறோம் அடிப்படையில் இது MOV ADD SUB ORR ஆணை போலத்தான் இதில் நிபந்தனை EQ மெய்யானால் முதல் இரண்டாவது மற்றும் நான்காவது ஆணைகள் முறையே அதனதன் THEN ஐ பொறுத்து உள்ளன மூன்றாவது ஆணை ELSE ஐ பொறுத்துள்ளது அதாவது NOT EQ அல்லது NE ஆகவே இந்த ஒரு நிபந்தனை ஆணை மூலமே அடுத்தடுத்து வரும் நான்கு ஆணைகளையும் அவற்றுக்கான கொடிகளையும் இயக்குகிறோம் ஒவ்வொன்றுக்கும் EQ நிபந்தனைகளையும் கொடி நிலைகளையும் தனித்தனியாக குறிப்பிட வேண்டியதில்லை இது IF THEN ELSE முறையில் நிரல் எழுதும்போது மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது எனவே எந்த சாதாரண ARM நிபந்தனை குறிமுறையையும் பயன்படுத்தலாம் ஒரு தொகுதியில் உள்ள 16 பிட் ஆணைகள் இந்த நிபந்தனை குறிமுறை கொடிகளை பாதிப்பதில்லை Compare ஆணையை தவிர வேறு எந்த 16 பிட் ஆணையும் இதை பாதிப்பதில்லை ஆனால் 32 பிட் ARM ஆணைகள் இந்த நிபந்தனை கொடிகளை பாதிக்கின்றன தற்போதைய IF THEN நிலை CPSR ரிஜிஸ்டரில் சேமிக்கப்படுகிறது எனவே நிபந்தனை தொகுப்பு பாதுகாப்பாக இடைமறிக்கப்பட்டு பின்னர் திருப்பப் படவேண்டும் IF THEN தொகுப்புக்குள் கிளைத்துச் சென்று வரக்கூடாது அதாவது IF THEN ELSE ஐ முழுமையாக முடிக்காமல் இடையிலேயே உதாரணமாக இந்த மூன்றாவது Inst 3 ஆணையை ஒரு தொகுப்பின் உள்ளே கிளைத்து செல்லும் வரும் Branch OutIn ஆணையாக பயன்படுத்தக்கூடாது அது அனுமதிக்கப்படவில்லை இவ்வாறாக M3 செயலகங்களில் பல சுவாரசியமான அம்சங்களும் மேலும் பல வசதிகளும் உள்ளன அதிக விவரங்களுக்கு ARM கையேட்டை பயன்படுத்துமாறு பரிந்துரைக்கிறேன் மொத்தத்தில் ARM செயலகம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று அதன் சிறப்பம்சம் குறைவான மின் தேவை இப்போதுள்ள பல அதிவேக செயலகங்கள் உடன் ஒப்பிடக்கூடிய அளவு ARM சக்தி வாய்ந்தது தேவையான அளவு வன்பொருளை மட்டுமே பயன்படுத்தலாம் தேவையில்லாத பிற அம்சங்களை செயலகத்தின் ஒரு பகுதியாக கொள்ள வேண்டியதில்லை